பக் பூஸ்ட் மற்றும் பக் பூஸ்ட் மாற்றிகள் இங்கே இந்த பக் மாற்றிக்கு வரும்போது Vin பக்கத்திலிருந்து Vo பக்கத்திற்கு ஆற்றல்கள் பாய்வதைக் காண்கிறோம் Vin பக்கமானது அதிக மின்னழுத்த பக்கமாகவும் Vo பக்கமானது குறைந்த மின்னழுத்த பக்கமாகவும் உள்ளது இப்போது நாம் Vo பக்கத்திலிருந்து Vin பக்கத்திற்கு தலைகீழாகப் பார்த்தால் செயல்பாடு ஒரு பூஸ்ட் செயலாக இருக்கும் அத்தகைய மாற்றி ஒரு பூஸ்ட் மாற்றியாக இருக்கும் இப்போது அந்தக் கண்ணோட்டத்தில் சர்க்யூட்டை மீண்டும் வரைந்து ஒரு பூஸ்ட் கன்வெர்ட்டர் எவ்வாறு உருவாகிறது என்பதைப் பார்ப்போம் இது உள்ளீடு வழங்கலைக் கொண்டுள்ளது அங்கு எந்த மாற்றமும் இல்லை நமக்கு ஒரு வெளியீட்டு சுமை இருக்க வேண்டும் அங்கு எந்த மாற்றமும் இல்லை மேலும் முக்கிய மாற்றம் இங்கே இன்டக்டர் மற்றும் சுவிட்ச் கலவையாகும் பக் மாற்றியின் விஷயத்தில் இன்டக்டர் வெளியீட்டுப் பக்கத்தில் உள்ளது மற்றும் போலுடன் இணைக்கப்பட்டுள்ள இன்டக்டர் மற்றும் த்ரோக்கள் உள்ளீடு பக்கத்தில் இருக்கும் பூஸ்ட் கன்வெர்ட்டரைப் பொறுத்தவரை இந்த திசையில் பக் கன்வெர்ட்டர்ஸ் அவுட்புட் பக்கத்திலிருந்து பக் கன்வெர்ட்டர்ஸ் இன்புட் பக்கத்திற்கு வருவதை பார்க்கிறோம் இப்போது இண்டக்டரை உள்ளீடு பக்கத்திலும் அவுட்புட் பக்கத்தில் த்ரோக்களும் உள்ளன நிச்சயமாக வெளியீடு மின்னழுத்தத்தை பில்டர் செய்ய வேண்டும் ஏனெனில் நாம் வழக்கம் போல் வெளியீட்டில் ஒரு கெப்பாசிட்டரை கொண்டுள்ளோம் இப்போது இவை பூஸ்ட் மாற்றியின் முக்கிய கூறுகள் இப்போது அவற்றை ஒன்றோடொன்று இணைப்போம் பின்னர் அது மாற்றியுடன் எவ்வாறு ஒப்பிடப்படுகிறது என்பதைக் கவனிப்போம் சுற்று இணைப்புகள் இங்கே செய்யப்பட்டுள்ளன இது பூஸ்ட் மாற்றியின் சுற்று என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இண்டக்டன்ஸ் Vin இணைக்கப்பட்ட உள்ளீட்டு பக்கத்தில் உள்ளது மற்றொரு பக்கம் போலுடன் இணைக்கப்பட்டுள்ளது சுவிட்ச் ஒற்றை போல் இரட்டை த்ரோக்கள் சுவிட்சின் இரண்டு த்ரோக்கள்கள் இங்கே காட்டப்பட்டுள்ளபடி இணைக்கப்பட்டுள்ளன த்ரோக்கள் 1 கிரௌண்ட்ல் இணைக்கப்பட்டுள்ளது த்ரோக்கள் 2 வெளியீட்டு மின்தேக்கி மற்றும் சுமையுடன் இணைக்கப்பட்டுள்ளது இது ஒரு பூஸ்ட் கன்வெர்ட்டர் வேலை செய்யும் முறை நேரடியாக புரியும் போல்ம் T1 உடன் இணைக்கப்படும் போது இண்டக்டர் சார்ஜ் செய்கிறது அம்புக்குறி மூலம் இந்த பாதையில் மின்னோட்டம் பாய்கிறது இண்டக்டர்ஐ சார்ஜ் செய்கிறது காந்த ரீதியாக போல்இல் 0 பொடென்ஷியல் உள்ளது பின்னர் போல்ஐ T2 க்கு மாற்றும் போது இன்டக்டர் மின்னோட்டம் 0 க்கு செல்ல முடியாது எனவே அது T2 போலின் வழியாக செல்ல வேண்டும் பின்னர் வெளியீட்டு கெப்பாசிட்டர் மற்றும் சுமை மற்றும் பாயும் எனவே இன்டக்டர் காந்த ஆற்றலை வெளியீட்டிற்கு வெளியேற்றும் இந்த வழியில் இது L இன் காரணமாக வெளியீட்டு திறனைப் பொறுத்து உள்ளீட்டு திறனை அதிகரிக்கும் இது T2 பாதை வழியாக மின்னோட்டத்தை வெளியீட்டிற்குள் செலுத்தும் சக்தியை உருவாக்குகிறது எனவே பூஸ்ட் கன்வெர்ட்டர் இப்படித்தான் செயல்படுகிறது பின்னர் உள்ளீட்டு வெளியீட்டு உறவைக் கண்டறிய இன்டக்டர் முழுவதும் வோல்டின் இரண்டாவது சமநிலையைப் பயன்படுத்துவோம் இன்டக்டர் எப்பொழுதும் போலுடன் இணைக்கப்பட்டிருப்பதைக் கவனிக்கவும் இங்கே பூஸ்ட் மாற்றியில் மற்றும் இங்கே பக் மாற்றியில் இண்டக்டர் போலுடன் இணைக்கப்பட்டுள்ளது இன்டக்டர் மின்னோட்டத்தை திடீரென மாற்ற முடியாது என்பதே இதற்குக் காரணம் மின்னோட்டம் திடீரென மாறினால் L ஆனது இண்டக்டரின் குறுக்கே மிகப் பெரிய மின்னழுத்தத்தை ஏற்படுத்தும் மேலும் அந்த மிகப் பெரிய மின்னழுத்தம் சுவிட்ச் உறுப்பு அல்லது மின்தேக்கி உறுப்பு மீது சுமத்தப்பட்டு ஏதாவது சிதையும் எனவே இண்டக்டர் மின்னோட்டத்தை தொடர்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் நீங்கள் அதை இங்கே அல்லது இந்த மாற்றியில் ஏதேனும் ஒரு த்ரோவில் வைத்திருந்தால் த்ரோ கரண்ட் உடைந்து விடும் அது சுவிட்சுகள் ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு மாறும் எனவே இது T1 த்ரோ R பட்டியில் வைக்கப்பட்டால் இன்டக்டர் மின்னோட்டம் உடைந்து விடும் மற்றும் T2 த்ரோக்கள் R எனவே போலுடன் தொடரில் வைப்பது மட்டுமே ஒரே இடம் ஏனெனில் போல் ஆனது எப்போதும் T1 அல்லது T2 மின்னோட்டத்தைக் காணும் எனவே இந்த முதன்மை மாற்றிகளில் இன்டக்டர் போலுடன் தொடரில் வைக்கப்படுவது எப்போதும் தேவைப்படுகிறது எனவே பக் கன்வெர்ட்டரில் ஒரு செயலைக் கண்டோம் அங்கு இண்டக்டரும் போலும் வெளியீட்டுப் பக்கத்தை நோக்கி வைக்கப்படுகின்றன இங்கே இன்டக்டர் உள்ளீட்டு பக்கத்தை நோக்கி வைக்கப்படுகிறது அங்கு போல் உள்ளீட்டு பக்கத்தில் உள்ளது இப்போது எங்களிடம் இன்னும் ஒரு சாத்தியமான நிலை உள்ளது அதாவது இடையில் போல்ஐ வைத்திருக்க முடியும் அது இந்த பாணியில் உள்ள இடத்தில் போல் இருக்கும் இடத்தில் இந்த பக்கத்தில் உள்ளீடு மற்றும் இந்த பக்கத்தில் வெளியீடு உள்ளது இப்படி ஒரு சர்க்யூட்டை எப்படி உருவாக்குவது என்று பார்ப்போம் இது ஒரு பக் பூஸ்ட் மாற்றியை கொடுக்கும் இப்போது நாங்கள் இன்னும் பக் கன்வெர்ட்டரை ஒரு குறிப்பாக வைத்துள்ளோம் நாங்கள் வரைய முயற்சிக்கும் பக் பூஸ்ட் மாற்றி உள்ளீட்டு DC மின்னழுத்தம் வெளியீட்டு சுமை ஆகியவற்றைக் கொண்டிருக்கும் மேலும் வெளியீட்டு கெப்பாசிட்டர் இருக்கும் மற்றும் நிச்சயமாக இன்டக்டர் இணைக்கப்படும் ஒற்றை போல் இரட்டை த்ரோக்கள் சுவிட்ச் ஒற்றை போல் இரட்டை த்ரோக்கள் சுவிட்சின் போலுடன் இணைக்கப்பட்டுள்ளது இப்போது இவை மீண்டும் பூஸ்ட் கன்வெர்ட்டரின் முதன்மைக் கூறுகளை உருவாக்கும் எங்களிடம் ஒற்றை போல் இரட்டை த்ரோக்கள் இன்டக்டர் மற்றும் கெபாசிட்டரை மாற்றுகிறது மேலும் அவை இணைக்கப்பட வேண்டும் இந்தப் பக்கத்தின் உள்ளீடு வெளியீட்டிற்கு இப்போது இணைப்பை உருவாக்குவோம் இணைப்பைச் செய்த பிறகு சுற்று இதுபோல் தெரிகிறது இதற்கு பக் பூஸ்ட் கன்வெர்ட்டர் என்று நாம் பெயரிடுவோம் பல்வேறு பகுதிகளும் இங்கு பெயரிடப்பட்டுள்ளன இது Vin இது ஒற்றை போல் இரட்டை த்ரோக்கள் சுவிட்ச் ஆகும் இங்கு காட்டப்பட்டுள்ளபடி T1 உடன் இணைக்கப்பட்டுள்ள கம்பம் T1 Vin உடன் இணைக்கப்பட்டுள்ளது T2 இணைக்கப்பட்டுள்ளது வெளியீட்டுப் பக்கத்திற்கு இது மின்தேக்கி L ஆகும் மின்தேக்கி C இது போன்றது காட்டப்பட்டுள்ளது இப்போது பக் பூஸ்ட் மாற்றியின் செயல்பாடும் மிகவும் எளிமையானது இப்போது போல்ம் T1 உடன் இணைக்கப்பட்டுள்ளது என்று கூறுவோம் எனவே Vin போல் மூலம் L உடன் இணைக்கப்பட்டு காந்தமாக மின்னோட்டத்தை சார்ஜ் செய்கிறது பின்னர் போல் T2 உடன் இணைக்கப்படும் போது இண்டக்டரில் உள்ள மின்னோட்டம் இந்த திசையில் செல்லும் பாதையை மாற்றாது மேலும் L இல் அதே திசையில் மின்னோட்ட ஓட்டம் தொடர இந்த திசையில் செல்ல வேண்டும் எனவே மின்தேக்கி மற்றும் சுமை வழியாக இந்த மின்தேக்கி இந்த கெப்பாசிட்டர் வரை சார்ஜ் செய்து பின்னர் T2 இலிருந்து P க்கு பாயும் எனவே அதாவது இங்கே காட்டப்பட்டுள்ளபடி மின்தேக்கி இந்த பக்கத்தில் நேர்மறையாக இருக்கும் இது நேர்மறையாக இருக்கும் எனவே இது போன்ற தலைகீழ் மின்தேக்கியை இந்த பக்க நேர்மறையுடன் இணைப்பது நல்லது பக் பூஸ்ட் மாற்றியின் விஷயத்தில் வெளியீடு தலைகீழாக இருக்கும் உள்ளீடு நேர்மறையாக இருந்தால் வெளியீடு எதிர்மறையாக இருக்கும் உள்ளீடு எதிர்மறையாக இருந்தால் வெளியீடு நேர்மறையாக இருக்கும் எனவே பக் பூஸ்ட் மாற்றியானது பக் பூஸ்ட் மாற்றியின் உள்ளீட்டு வெளியீட்டு உறவை எவ்வாறு இயக்குகிறதோ அதே முறையில் இண்டக்டர் முழுவதும் வோல்ட் இரண்டாவது சமநிலையைப் பயன்படுத்தி பெறப்படுகிறது பக் பூஸ்ட் கன்வெர்ட்டரின் உள்ளீட்டு வெளியீட்டு உறவை எவ்வாறு பெறுவது என்பதையும் விரைவில் பார்ப்போம் நாம் இப்போது அடையாளம் காண வேண்டிய அடுத்த முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த ஒற்றை போல் இரட்டை த்ரோக்கள் சுவிட்ச் என்றால் என்ன ஒரு ஒற்றை போல் இரட்டை த்ரோக்கள் சுவிட்ச் என்பது இங்கே நாம் காட்டிய ஒரு குறியீட்டு சுவிட்ச் ஆகும் ஆனால் இது புதிய பவர் பாகங்களுடன் மாற்றப்பட வேண்டும் எனவே நாம் பவர் மின்னணு பாகங்களுடன் மாற்ற வேண்டும் எனவே இரண்டு பவர் குறைக்கடத்தி சாதனங்களைப் பயன்படுத்துகிறோம் இப்போது இது ஒரு BJT இந்த BJT ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட சுவிட்ச் ஆகும் அதே போல் ஒருவர் BJTக்கு பதிலாக IGBT அல்லது MOSFET கட்டுப்படுத்தப்பட்ட சுவிட்சுகளை பயன்படுத்தலாம் அந்த விஷயத்தில் எந்த ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட சுவிட்ச் செய்யும் என்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை மற்றொரு சாதனம் ஒரு டையோடு இப்போது இந்த இரண்டு சாதனங்களையும் இந்த ஒற்றை போல் இரட்டை த்ரோக்கள் சுவிட்சை உருவாக்க பயன்படுத்தலாம் எனவே த்ரோ T1 மற்றும் டையோடு T2 மூலம் வரக்கூடிய இந்த வகையில் தொடரில் BJT ஐ வைக்கலாம் இப்போது இந்த சுவிட்சை அகற்றிவிட்டு இணைப்புகளை மீண்டும் வரைவோம் இது பக் கன்வெர்ட்டர் சர்க்யூட் ஒரு பிராக்டிகல் பக் கன்வெர்ட்டர் சர்க்யூட் இது Vin பாசிட்டிவ் பிஜேடியின் கலெக்டருடன் இணைக்கப்பட்டுள்ளது பிஜேடியின் உமிழ்ப்பான் போலிற்கு செல்கிறது டயோடு போலுடன் இணைக்கப்பட்ட கேத்தோடு இணைக்கப்பட்டுள்ளது டையோடு இவ்வாறு இணைக்கப்படுவதற்கான காரணம் என்னவென்றால் இந்த ஸ்விட்ச் ஆன் செய்யப்பட்டிருக்கும் போது BJT ஐ இயக்க இந்த அடிப்படை இயக்ககத்தைப் பயன்படுத்துவீர்கள் மேலும் இது போன்ற மின்னோட்டப் பாய்ச்சல்களில் இருக்கும் போது டையோடு பக்கச்சார்பானது அல்லது தற்போதைய ஓட்டம் இண்டக்டரின் இன்டக்டர் சார்ஜ்கள் மூலம் இந்த பாணியில் பாய்கிறது இந்த BJT ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டால் இண்டக்டரில் உள்ள மின்னோட்டத்தை உடைக்க முடியாது எனவே அது இந்த டையோடு வழியாக இந்த பாதையில் ஃப்ரீவீலிங் செய்து கொண்டே இருக்கும் எனவே இந்த வழியில் த்ரோ 1 மற்றும் த்ரோ 2 இரண்டும் இந்த சக்தி குறைக்கடத்தி சாதன ஜோடியைப் பயன்படுத்தி பின்பற்றப்படுகின்றன இந்த BJT ஐ MOSFET அல்லது IGBT அல்லது ஏதேனும் கட்டுப்படுத்தப்பட்ட சக்தி குறைக்கடத்தி சுவிட்ச் மூலம் மாற்ற முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே பூஸ்ட் கன்வெர்ட்டர் சர்க்யூட் இங்கே காட்டப்பட்டுள்ளது பூஸ்ட் கன்வெர்ட்டர் இரண்டின் விஷயத்தில் நாம் ஒற்றை போல் இரட்டை த்ரோக்கள் சுவிட்சை பவர் குறைக்கடத்தி சுவிட்சுகளுடன் மாற்ற வேண்டும் எனவே இங்கே த்ரோக்கள் T1 இல் நாம் கட்டுப்படுத்தப்பட்ட பவர் குறைக்கடத்தி சாதனமான BJT அல்லது ஒரு MOSFET அல்லது IGBT ஐ வைப்போம் மேலும் த்ரோக்கள் 2 உடன் டையோடு வைப்போம் இப்போது இந்த ஒற்றை போல் இரட்டை த்ரோக்கள் சுவிட்சை அகற்றிவிட்டு சுற்றுவட்டத்தை மீண்டும் இணைப்போம் BJT இது போல் இணைக்கப்பட்டுள்ளது போல் முனை சேகரிப்பான் பின்னர் உங்களிடம் அடிப்படை இயக்கி உள்ளது மற்றும் உமிழ்ப்பான் கிரௌண்ட்ல் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் போல் முனையில் டையோடு கேத்தோடின் நேர்மின்முனை வெளியீடுடன் இணைக்கப்பட்டுள்ளது செயல்பாடு மிகவும் எளிமையானது இந்த BJTக்கு பேஸ் டிரைவ் கொடுக்கப்படும் போது இந்த டிரான்சிஸ்டர் உருவாகி இந்த பாதையில் மின்னோட்டம் பாயும் இது இண்டக்டர் ஐ சார்ஜ் செய்கிறது அடிப்படை இயக்கி அகற்றப்படும் போது இந்த சுவிட்ச் அணைக்கப்படும் மற்றும் இண்டக்டரில் உள்ள மின்னோட்டம் இந்த பாதையில் முன்னோக்கி சார்புகளின் அடிப்படையில் பாய்கிறது மற்றும் இந்த பாதையில் பாய்கிறது எனவே இது உங்களுக்கு ஊக்கத்தை அளிக்கும் எனவே இது நடைமுறை உணரக்கூடிய குறைக்கடத்தி சாதனங்களைக் கொண்ட பூஸ்ட் மாற்றி சுற்று ஆகும் இப்போது பக் பூஸ்ட் மாற்றிக்கு இது பக் பூஸ்ட் சர்க்யூட் ஆகும் அதை மீண்டும் இங்கே பார்த்தோம் ஒற்றை போல் இரட்டை த்ரோக்கள் சுவிட்சை 1 BJT மற்றும் 1 டையோடை மாற்றுவோம் எனவே கட்டுப்படுத்தப்பட்ட சுவிட்ச் ஆகும் 1 BJT இங்கே இணைக்கப்படும் டையோடின் கட்டுப்பாடற்ற சுவிட்ச் இங்கே வைக்கப்படும் இப்போது இந்த சுவிட்சை அகற்றிவிட்டு இந்த சக்தி குறைக்கடத்தி சாதனங்களைப் பயன்படுத்தி மின்சுற்றை மீண்டும் இணைப்போம் மீண்டும் இணைப்பைச் செய்த பிறகு சுற்று இப்படி இருப்பதைப் பார்க்கிறீர்கள் இந்த ஃபேஷன் எமிட்டரில் போல் புள்ளியுடன் BJT இணைக்கப்பட்டுள்ளது போல் புள்ளியுடன் இணைக்கப்பட்டுள்ளது டையோடு இந்த திசையில் போல் புள்ளியுடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே BJT ஆன் செய்யும்போது நாம் அடிப்படை இயக்ககத்தை வழங்குகிறோம் BJT ஆனது Vin BJT இண்டக்டர் மூலம் மின்னோட்டம் பாய்கிறது இந்த பாதையில் இண்டக்டரை சார்ஜ் செய்கிறது BJT அணைக்கப்படும் போது இண்டக்டரில் உள்ள மின்னோட்டமானது திசையை மாற்ற முடியாது அதற்கு பதிலாக அது மின்தேக்கி சுமை டையோடு மற்றும் பின்புறம் வழியாக இந்தப் பாதையில் பாய்கிறது எனவே பக் பூஸ்ட் கன்வெர்ட்டர் இப்படித்தான் செயல்படுகிறது மற்றும் தலைகீழ் போல்முனைப்புடன் மின்தேக்கியை சார்ஜ் செய்கிறது எனவே இந்த வழியில் பக் பூஸ்ட் மற்றும் பக் பூஸ்ட் ஆகியவை இப்போது உணரக்கூடிய ஆற்றல் குறைக்கடத்தி சுவிட்சுகளால் மாற்றப்பட்டுள்ளன அவை இப்போது உருவகப்படுத்தப்பட்டு வன்பொருளில் செயல்படுத்தப்படலாம் இது பக் கன்வெர்ட்டர் சர்க்யூட் ஆகும் இப்போது நாம் ரைட்டிங் பேடிற்குச் சென்று உள்ளீட்டு வெளியீட்டுத் தொடர்பை அளவுரு D அல்லது டியூட்டி ரேஸியோ உடன் பார்ப்போம் இப்போது டி அளவுருவை வரையறுப்போம் இப்போது d டியூட்டி ரேஸியோ என்று அழைக்கப்படுகிறது இப்போது டியூட்டி ரேஸியோ என்ன இது மொத்த மாறுதல் காலத்தின் நேரத்தின் விகிதமாகும் எனவே நம்மிடம் y அச்சும் x அச்சும் உள்ளது என்று நான் கூறினால் மாறுதல் காலம் இரண்டு பகுதிகளாகப் பிரிக்கப்பட்டுள்ளது அங்கு பொருள் மாறுதல் காலம் Ts என்றும் இந்த காலம் நேர Ton என்றும் கூறினால் டியூட்டி ரேஸியோ d Ton Ts இது வரையறையின்படி எனவே இது மிக முக்கியமான விகிதமாகும் இதை நாம் சுவிட்ச் பயன்முறை அல்லது மாற்றிகளில் பயன்படுத்துவோம் இப்போது Ton காலத்தில் அந்தத் தகவல் எங்களிடம் உள்ளது என்று சொல்லலாம் இது Ton காலத்தில் அதிகமாக செல்கிறது மேலும் Toff காலத்தில் அது குறைவாகவும் மீண்டும் Ton காலத்தில் அதிகமாகவும் இருக்கும் இப்போது இந்த அலை வடிவம் பேஸ் டிரைவ் பல்ஸ் இருக்கும் இது பேஸ் டிரைவ் பல்ஸ் Vb ஆக இருக்கும் மேலும் இந்த Vb தான் துடிப்பு வடிவ வடிவில் இங்கே கொடுக்கப்படும் மற்றும் டிரான்சிஸ்டரை ஆன் மற்றும் ஆஃப் செய்யும் பொருத்தமான சர்க்யூட்ரி இருக்கும் எனவே Vb அதிகமாக இருக்கும் போது டிரான்சிஸ்டர் ஆன் செய்யப்படும் Vb குறைந்த டிரான்சிஸ்டர் ஆஃப் செய்யப்படும் இப்படித்தான் பக் கன்வெர்ட்டர் செயல்படும் இப்போது உள்ளீட்டு வெளியீட்டு உறவைப் பெற TonTs களுக்குச் சமமான இந்த d யைப் பயன்படுத்துவோம் நீங்கள் இங்கே பார்க்கும் இந்த சமன்பாட்டிலிருந்து இந்த நேரத்தின் Ton இப்போது dTs ஆகும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது TonTsக்கு சமம் இந்த நேரத்தின் பகுதியை நாம் இனி Ts என அழைப்போம் ஆக மொத்த ஒட்டுமொத்த dTs 1Ts dTs Ts ஆக இருக்கும் மற்றும் d எப்போதும் 1 ஐ விட குறைவாக இருக்கும் 0 முதல் 1 எனவே இந்த அளவுரு d ஐப் பயன்படுத்தி மூன்று மாற்றிகளின் உள்ளீட்டு வெளியீட்டு உறவுகள் என்ன என்பதை இப்போது கண்டுபிடிப்போம் இப்போது முதலில் பக் கன்வெர்ட்டரைப் பார்ப்போம் இப்போது இந்த டிரான்சிஸ்டரை Q என அழைக்கிறேன் Q ஆன் செய்யப்பட்டிருக்கும் போது V in இந்த இடத்தில் தோன்றும் இது V in ஆகவும் Vo ஆகவும் இருக்கும் Vb போல் மின்னழுத்தம் Vin Vbo ஆக இருக்கும் எனவே நாம் முன்பு பார்த்தது போல் Vin Vo உள்ளது இது நாம் முன்பு பார்த்தது போல் Q ஆன் செய்யப்பட்டுள்ள காலகட்டத்தில் நிகழ்கிறது மேலும் Q ஆனது இண்டக்டரின் மின்னழுத்தம் அணைக்கப்படும் போது Vo இது டயோட்டின் ஃப்ரீவீலிங் பாதையின் காரணமாக கிரௌண்ட் உடன் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் டையோடு வீழ்ச்சி 0 காலம் dTs ஆக இருக்கும் இப்போது இன்டக்டர் சரியாக இயங்குவதற்கு இவை இரண்டும் சமநிலையில் இருக்க வேண்டும் எனவே உங்களிடம் Vin - VodTs Vo Ts என்பது 0 க்கு சமம் குறிகளுடன் கவனமாக இருங்கள் இப்போது dVod எனவே Vo d இது அடிப்படையில் மிகவும் பயனுள்ள டியூட்டி ரேஸியோ உறவாகும் அடுத்து இதே முறையில் பூஸ்ட் கன்வெர்ட்டரின் உள்ளீட்டு வெளியீட்டு உறவை எடுப்போம் எங்களிடம் பூஸ்ட் கன்வெர்ட்டரின் சர்க்யூட் உள்ளது முன்பு போலவே BJT யை Q என்று அழைப்போம் மேலும் பேஸ் க்கு பல்ஸ் கொடுக்கப்படுகிறது Q ஆனது ON ஆக இருக்கும் போது dTs என்றும் Q ஆஃப் ஆகும் போது 1 dTs என்றும் அழைக்கப்படுகிறது Q on ஆக இருக்கும் போது நேரடியாக கிரௌண்ட் உடன் இணைக்கப்படும் எனவே P இல் உள்ள பொடென்ஷியல் 0 இண்டக்டரின் இந்தப் பக்கத்தில் V in ஆக உள்ளது எனவே இண்டக்டரில் உள்ள மின்னழுத்தம் V in ஆக உள்ளது எனவே V in பெருக்கல் dTs பிளஸ் மற்றும் Q அணைக்கப்படும் போது டையோடு மின்னோட்டத்தை நடத்தும் போது இண்டக்டரில் உள்ள மின்னழுத்தம் மின்தேக்கியில் இருந்து காந்தமாக வெளியேற்றப்படுகிறது இது Vo பொடென்ஷியல் உள்ளது மற்றும் டையோடு செயல்படுகிறது எனவே Vp Vo பொடென்ஷியல் உள்ளது இதில் Vin பொடென்ஷியல் உள்ளது எனவே அந்த நேரத்தில் இண்டக்டரின் மின்னழுத்தம் Ts 0 ஆக இருக்கும் Q இருக்கும் போது இண்டக்டரின் குறுக்கே Vin இருக்கும் மற்றும் வோல்ட் வினாடி சமன் செய்ய வோல்ட் வினாடிக்கு இண்டக்டரின் குறுக்கே உள்ள மின்னழுத்தம் குறியை மாற்ற வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது Vo என்ற அடையாளத்தை மாற்ற Vin ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும் எனவே வோல்ட் இரண்டாவது இருப்பு அல்லது ஆற்றல் சேமிப்பு தானாகவே நிகழ Vo ஆனது Vin ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும் இது பூஸ்ட் விளைவு ஆகும் எனவே இப்போது இங்கே சமன்பாட்டிற்கு வரும்போது Vin Vo உடன் Ts வெளியேறுவதைக் காண்கிறோம் எனவே Vo என்று எழுதினால் அது Vin ஆகும் இப்போது இங்கே பார்க்கவும் d 0 க்கு சமம் அதாவது Q ஆனது ஒருபோதும் ஆன் இண்டக்டர் செய்யாது இறுதியில் ஷார்ட் சர்க்யூட் மாறும் Vin நேரடியாக வெளியீட்டிற்கு வரும் Vo என்பது Vin Vக்கு 0 சமம் d என்பது நூறு சதவீத டியூட்டி சைகுலுக்கு அருகில் இருக்கும் போது d 1 க்கு அருகில் இருக்கும் போது இந்த வகுக்கும் மதிப்பு மிகப் பெரிய மதிப்பாக மாறும் மற்றும் Vo உயர் மதிப்பாக மாறும் ஆனால் d 1 ஆக இருக்கும் போது டிரான்சிஸ்டர் மாறாமல் இருப்பதும் அது டயோடு அணைக்கப்படாமல் இருப்பதும் மின்தேக்கிகள் சர்க்யூட்டில் இருந்து துண்டிக்கப்படுவதும் இறுதியில் அது 0 க்கு டிஸ்சார்ஜ் ஆகும் என்பதையும் அறிந்து கொள்வது அவசியம் 1 க்கு சமம் என இருக்கலாம் ஆனால் d 1 க்கு நெருக்கமாக இருக்கலாம் அதாவது சுற்று செயல்படும் போது சுவிட்சுகள் இயங்குவதற்கு மாற வேண்டும் இருப்பினும் பூஸ்ட் கன்வெர்ட்டருக்கான உள்ளீட்டு வெளியீட்டு உறவு இது போன்றது மற்றும் d இல் 1 ஆக இருந்தால் Vo பெரிய மதிப்பை அடையும் இப்போது இது பூஸ்ட் கன்வெர்ட்டருக்கான உள்ளீட்டு வெளியீட்டு உறவாகும் இப்போது ஒரு பக் பூஸ்ட் மாற்றிக்கான உள்ளீட்டு வெளியீட்டு உறவைப் பார்ப்போம் பக் பூஸ்ட் கன்வெர்ட்டரை மீண்டும் நாம் Q என அழைக்கிறோம் மேலும் அடிப்படை இயக்ககத்தை இங்கே பயன்படுத்துகிறோம் எனவே Q இதில் இருக்கும் போது dTs காலம் என்றும் Q அணைக்கப்படும் போது அது 1 dTs பீரியட் என்றும் அழைக்கப்படுகிறது எனவே மின்னழுத்தத்தின் குறுக்கே Q மின்னழுத்தத்தில் இருக்கும் போது நேரடியாக பேட்டரி மின்னழுத்தம் உள்ளீட்டு மின்னழுத்தம் ஆகும் எனவே Vin நேரடியாக இண்டக்டர்ன் குறுக்கே உள்ளீடு முழுவதும் ஏற்படுகிறது அந்த நேரத்தில் அது Vin பெருக்கல் dTs பிளஸ் ஆகும் போது அது Q ஆஃப் இருக்கும் போது அகற்றப்பட்டு டயோடு இணைக்கப்பட்டுள்ளது ஏனெனில் இன்டக்டர் இந்த முறையில் ஃப்ரீவீலிங் செய்கிறது எனவே அதே திசையை உங்களிடம் கேட்கிறேன் மற்றும் இண்டக்டரின் மின்னழுத்தத்தை மதிப்பிடுகிறேன் இங்கே டையோடு இணைக்கப்படும்போது இண்டக்டரில் நேரடியாக இந்தப் படத்தில் வரும் Vo தான் Vo ஆக 1 கழித்தல் dTகளாக இருக்கும் இப்போது இது 0 க்கு சமமாக இருக்க வேண்டும் இதை நீங்கள் தீர்க்கும் போது Vo என்பது மைனஸ் Vin d க்கு சமமாக இருப்பதைக் காணலாம் இங்கே கழித்தல் குறியைக் கவனியுங்கள் ஏனென்றால் அதே பழைய அலையில் மின்னழுத்தத்தை அளவிடுவதற்கான திசையை நான் கருதினேன் இது நேர்மறையானது ஆனால் உண்மையில் மின்தேக்கி இந்த வழியில் நேர்மறையாக சார்ஜ் செய்கிறது மற்றும் தானாகவே வோல்ட் இரண்டாவது சமநிலை சமன்பாடு உங்களுக்கு கிடைக்கும் இந்த கழித்தல் மதிப்பு அதாவது இது கூட்டல் எனவே இது d இல் உள்ள பக் பூஸ்ட் மாற்றிக்கான உள்ளீட்டு வெளியீட்டு உறவாகும் Vin மற்றும் d இல் 1 க்கு செல்கிறது அல்லது Vo ட்யூட்டி சுழற்சியில் 0 5 ஐ விட அதிகமாக இருந்தால் Vo Vin அளவை விட பெரியது இது பூஸ்ட் ஆபரேஷன் ஆகும் d 0 5 க்கும் குறைவானதில் வகுக்கும் மதிப்பு வகுப்படும் மதிப்பை விட அதிகமாக இருக்கும் எனவே Vo என்பது Vin இன் அளவை விட குறைவாக உள்ளது மற்றும் இது பக் செயல்பாடு ஆகும் எனவே இது 0 5 க்கும் குறைவான d க்கு பக் மாற்றியாகவும் 0 5 க்கு மேல் d க்கு பூஸ்ட் மாற்றியாகவும் செயல்படும் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே பக் பூஸ்ட் மாற்றி என்று பெயர் மற்றும் இது பக் பூஸ்ட் மாற்றிக்கான உறவு இப்போது உள்ளீட்டு வெளியீட்டு உறவை நாம் அறிவோம் மூன்று முதன்மை மாற்றிகளின் சுற்று நமக்குத் தெரியும் இப்போது இந்த சுற்று உருவகப்படுத்தவும் அது எவ்வாறு இயங்குகிறது என்பதைப் பார்க்கவும் அலைவடிவங்களைப் பார்க்கவும் தயாராக உள்ளோம் அடுத்து நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் gschem ஐ திறக்க வேண்டும் gEDA gschem அதில் சர்க்யூட்டை வைத்து பின்னர் ngSpice பயன்படுத்தி பல்வேறு அலைவடிவங்களை உருவகப்படுத்தி பார்க்கவும் அதைத்தான் செய்வோம்